இந்த இரண்டாவது சொற்பொழிவில் நாம் பல்வேறு வடிவமைப்பு பிரதிநிதித்துவங்களைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த விரிவுரையின் தலைப்பு வடிவமைப்பு பிரதிநிதித்துவம் ஆகும் இங்கு விவாதிக்கபடுவது என்னவென்றால் நம்மிடம் உள்ள இந்த வடிவமைப்பு மிக உயர்ந்த மட்ட வடிவமைப்பாக இருக்கலாம் இது ஒரு இடைநிலை நிலை வடிவமைப்பாக இருக்கலாம் இது மிகக் குறைந்த அளவிலான விவர வடிவமைப்பாக இருக்கலாம் ஆனால் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் எந்த மட்டத்திலும் வடிவமைப்பை 3 சாத்தியமான கோணங்களில் காட்சிப்படுத்தலாம் அல்லது பார்க்கலாம் எனவே 3 கோணங்களும் நடத்தை கட்டமைப்பு மற்றும் இயல் அமைப்பு என்று கூறுகிறோம் நடத்தை என்றால் வடிவமைப்பு என்ன செய்ய வேண்டும் என்பதாகும் கட்டமைப்பு என்பது சுற்று அல்லது நிகர பட்டியலின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் இயல் அமைப்பு என்பது ஒரு சிப் அல்லது ஒரு தொகுதி அல்லது ஒரு கலமாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது உண்மையான செயலாக்கமாகும் மேலும் 3 கோணங்களின் காரணமாக அதை Y வரைபடம் என்று அழைக்கலாம் என்று கூறப்பட்டது எனவே இந்த ஒய் வரைபடம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது மேலும் இந்த 3 வெவ்வேறு கோணங்களில் இருந்து வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்களை இது எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதைப் பார்ப்போம் ஒரு Y வரைபடம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் காணலாம் Y இன் 3 கோணங்களின் காட்சிப்படுத்தல் நடத்தை கட்டமைப்பு இயல் அமைப்பு ஆகியவற்றின் 3 கோணங்களுடன் ஒத்துப்போகின்றன நீங்கள் நடத்தை பற்றி பேசும்போது அடிப்படையில் ஒரு சுற்று எவ்வாறு செயல்படும் என்று கருதுகிறோம் நீங்கள் அதை எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் அல்லது அதை எவ்வாறு வடிவமைக்கிறோம் என்பது குறித்து இங்கு விரிவாகப் பேசவில்லை எனவே நடத்தையை பிரதிநிதித்துவம் செய்வதற்கான சில பொதுவான வழிகள் நிரல்கள் மற்றும் மிகக் குறைந்த PHDL போன்ற உயர் மட்ட விளக்க மொழிகளில் உள்ளன பல்வேறு வடிவத்தில் உள்ள விவரக்குறிப்புகள் பூலியன் சமன்பாடுகள் விவரக்குறிப்புகள் உண்மை அட்டவணைகள் பைநைட் ஸ்கேட் மிஷின்ஸ் மற்றும் பலவாக இருக்கலாம் இவை நடத்தை குறிப்பிடுவதற்கான வழிகள் கட்டமைப்பு டொமைன் விளக்குவது நிகர பட்டியல் இணைப்புகள் ஆன பதிவேடுகள் சேர்ப்பான் வாயில்கள் உயர் மட்ட தொகுதிகள் செயலி நினைவகம் மற்றும் இயற்பியல் களத்தில் சிப்கள் அல்லது பலகைகள் அடிப்படை செல்கள் டிரான்சிஸ்டர்கள் உள்ளன என்பதை பற்றி பேசுகிறோம் எனவே எந்த வடிவமைப்பையும் 3 கோணங்களில் ஏதேனும் ஒன்றிலிருந்து பார்க்கலாம் இந்த 2 வரைபடங்களைப் பார்ப்போம் ஏனெனில் இந்த 2 வரைபடங்கள் உண்மையில் Y வரைபடத்தை எவ்வாறு புரிந்துகொள்வது என்பதைக் காட்டுகின்றன இடதுபுறத்தில் உள்ள இந்த முதல் வரைபடத்தைப் பாருங்கள் இந்த கற்பனை வட்டங்களை வரைந்திருப்பதை இங்கே காணலாம் இவை செறிவான சுற்றுகள் அவை Y இன் 3 கோணங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு புள்ளியைத் தொடும் எடுத்துக்காட்டாக நடத்தை மட்டத்தில் அமைப்புகள் என்று ஒரு குறிப்பு இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த கட்டமைப்பு மட்டத்தில் CPU நினைவகம் மற்றும் வடிவியல் மட்டத்தில் சமமான ஒன்று சிப்கள் அல்லது இயல் பகிர்வுகள் என்று கூறுகிறது எனவே இது எதைக் குறிக்கிறது என்று கூற முயற்சிக்கிறேன் எனவே கணினி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நான் குறிப்பிடுகிறேன் இப்போது மற்றொரு கோணத்தில் இந்த கணினியை சென்ட்ரல் ப்ராசசிங் யூனிட் கொண்டதாகக் காணலாம் இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நினைவக தொகுதிகளைக் கொண்டிருக்கலாம் மேலும் இது ஒரு IO தொகுதியாக IO module மற்றும் ஒரு I O செயலி IO processor இருக்கலாம் மற்றொரு கோணத்தில் அதே கணினியை சிபியு நினைவகம் மற்றும் IO போன்ற மிக உயர்ந்த நிலை செயல்பாட்டுத் தொகுதிகளின் இடை இணைப்பாகக் காணலாம் இது கட்டமைப்பு பார்வையாக இருக்கலாம் ஆனால் இது இயற்பியல் பார்வைக்கு வரும்போது இதே வடிவமைப்பு செயலியைக் குறிக்கும் ஒரு சிப் முதல் நினைவகத்தைக் குறிக்கும் மற்றொரு சிப் இரண்டாவது நினைவகத்தைக் குறிக்கும் ஒரு சிப் மற்றும் IO ஐ குறிக்கும் 2 சிப்கள் இருக்கலாம் எனவே அவற்றிற்கு இடையே ஒருவித தொடர்புகள் இருக்கும் எனவே அதே அளவிலான சுருக்கத்தின் வடிவமைப்பை 3 வெவ்வேறு கோணங்களில் பார்க்க முடியும் ஒன்று நடத்தை மற்றொன்று நிகர பட்டியல் மற்றொன்று உண்மையில் தயாரிக்கப்பட்ட சில கூறுகள் மற்றும் இந்த விஷயத்தில் சிப்கள் போன்றவற்றை இணைப்பதன் மூலம் கணினி செயல்படுத்தப்படுகிறது இதேபோல் நீங்கள் வேறு சில எடுத்துக்காட்டுகள் அல்லது பிற நிலைகளைக் கொண்டிருக்கலாம் சில பூலியன் சமன்பாடுகளை வழங்கினால் f a b c இது நடத்தை குறிக்கிறது இப்போது சில கேட்ஸ் அடிப்படையில் கட்டமைப்பு நடத்தையை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் மேலும் இந்த கேட்ஸ் இறுதியாக நான்ட் அல்லது நார்ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தலாம் அல்லது சில வகையான சீமாஸ் செல்கள் அவை இயற்பியல் பிரதிநிதித்துவமாக இருக்கும் எனவே எந்தவொரு சுருக்கத்திலிருந்தும் இந்த பார்வையை நாம் பெறலாம் எனவே இந்த வரைபடத்தில் இந்த மையத்தை நோக்கி செல்லும்போது மேலும் மேலும் விரிவாக செல்லலாம் எடுத்துக்காட்டாக இங்கே தர்க்கத்தைப் பற்றி பார்க்கலாம் மற்றும் ALU பதிவேடுகள் மேக்ரோக்கள் மற்றும் ஃப்ளோர் பிளான்ஸ் பற்றி பேசுவோம் நீங்கள் கீழே சென்றால் பரிமாற்ற செயல்பாடுகள் கேட்ஸ் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் கலங்கள் மற்றும் தொகுதித் திட்டங்களைப் பற்றி பேசுவோம் எனவே மையத்தை நோக்கி நகரும்போது நீங்கள் சுத்திகரிக்கிறீர்கள் அல்லது வடிவமைத்து அதை மேலும் மேலும் விரிவாக்குகிறீர்கள் இது Y வரைபடத்தை விளக்கும் ஒரு வழியாகும் இப்போது இந்த Y வரைபடம் சரியான காட்சிகளில் உள்ள வரைபடத்தைப் போல சற்று வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தலாம் அல்லது விளக்கலாம் இந்த பகுதி நடத்தை காட்டுகிறது இது கட்டமைப்பு மற்றும் உடல் அல்லது வடிவியல் களமாகும் வட்டத்திற்கு பதிலாக இப்போது ஒருவிதமான ஹெலிக்ஸ் ஒன்றை வரைந்துள்ளோம் அது இங்கே வடிவத்தைத் தொடங்குகிறது அது மையத்தை நோக்கி நகர்கிறது இது உண்மையில் மேல் கீழ் வடிவமைப்பைக் குறிக்கிறது ஒரு நடத்தையுடன் தொடங்குவதற்கு ஒரு வழிமுறையைச் சொல்வோம் இந்த வழிமுறை விவரக்குறிப்பு நீங்கள் முதலில் தொகுக்கிறீர்கள் அல்லது ஒரு கட்டமைப்பு வடிவமைப்பில் பிரிக்கிறீர்கள் இது சில செயலி CPU நினைவுகள் IO போன்றவற்றுடன் சில இடை இணைப்புகளைக் கொண்டுள்ளது இப்போது இந்த நிகர பட்டியல் இயல் களத்திற்கு மாற்றும்போது அங்கு ஒருவித சிப் நிலை ஃப்ளோர் பிளான் செய்யப்படுகிறது நீங்கள் முடிவு செய்ததை போல் சிப்பில் பிராஸஸரை இங்கே வைக்கலாம் முதல் நினைவகம் மற்றும் இரண்டாவது நினைவகம் இங்கே வைக்கலாம் I O சிப்கள்IO chips இங்கே வைக்கலாம் எனவே நீங்கள் சிலிக்கானில் ஒரு தற்காலிக ஃப்ளோர் பிளானிங்கைச் செய்தால் வெவ்வேறு மிக உயர்ந்த மட்ட தொகுதிகளை எவ்வாறு வைக்கலாம் என்பது தெரியும் இப்போது மீண்டும் இங்கு இந்த பகுதியை தொடரலாம் பைநைட் ஸ்டேட் மிஷின்ஸ் வரையறுக்கப்பட்ட இயந்திரங்கள் மட்டுமல்ல இது ஒருவித தர்க்க விவரக்குறிப்புகளாகவும் இருக்கலாம் எனவே நாம் மீண்டும் நடத்தை களத்திற்குச் செல்கிறோம் மேலும் இந்தத் தொகுதிகள் உண்மையில் என்ன செய்ய முயற்சிக்கின்றன என்பதைக் குறிப்பிட வேண்டும் CPU இன் செயல்பாடு என்ன நினைவகத்தின் செயல்பாடு என்ன மற்றும் இவை ஒவ்வொன்றும் மீண்டும் இந்த பகுதியை இந்த தொகுப்பைக் கடந்து செல்லும் நீங்கள் அவற்றை செயலிகள் ALU கள் பதிவேடுகள் போன்றவற்றில் மாற்றலாம் பதிவேடுகள் ALU மல்டிபிளெக்சர் இங்கிருந்து மீண்டும் பிளேஸ்மெண்ட்டை சுத்திகரிக்கும் தொகுதிகளை பார்ப்போம் மீண்டும் தொகுதிகளின் விளக்கத்திற்குச் செல்கிறோம் மீண்டும் வாயில்கள் அல்லது சில செல்கள் போன்ற விளக்கத்திற்குச் செல்வோம் பின்னர் மீண்டும் இந்த செல்கள் எவ்வாறு வைப்பது பின்னர் டிரான்சிஸ்டர் முதல் தளவமைப்பு மாஸ்க் வரை விவாதிப்போம் எனவே இந்த வகையான ஹெலிக்ஸ் அணுகுமுறையை வெளிப்புற சுழற்சியில் இருந்து உள் பகுதியை பார்க்கிறோம் வடிவமைப்பின் போது பின்பற்றும் சரியான செயல்முறையைப் பின்பற்ற வேண்டும் வடிவமைப்பை மெதுவாக செம்மைப்படுத்துகிறோம் மேலும் விரிவான வடிவமைப்புக்குச் செல்கிறோம் எனவே சுருக்கத்தின் வெவ்வேறு நிலைகளைப் பார்ப்போம் இது எதைக் குறிக்கிறது என்பதைப் பார்ப்போம் நடத்தை பிரதிநிதித்துவம் வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இது குறிப்பிடுகிறது கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளின் தொகுப்பிற்கு அவை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைக் குறிப்பிடாமல் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் இந்த உள்ளீட்டைப் பயன்படுத்தினால் இந்த வெளியீடு கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகிறது இப்போது குறிப்பிடும் அளவைப் பொறுத்து இந்த நடத்தை பல்வேறு வழிகளில் குறிப்பிடப்படலாம் அவற்றில் சில இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இவை நிச்சயமாக பூலியன் சமன்பாடுகள் அல்ல நீங்கள் ஒருவித உண்மை அட்டவணையை வைத்திருக்க முடியும் தொடர்ச்சியான சுற்றுகள் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கான பைநைட் ஸ்டேட் மெஷினையும் வைத்திருக்கலாம் C அல்லது ஜாவா அல்லது C போன்ற நிலையான உயர் மட்ட மொழியில் எழுதப்பட்ட விளக்கத்துடன் சில வழிமுறைகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் அல்லது வெரிலாக் அல்லது வி எல் போன்ற வன்பொருள் விளக்க மொழிகளிலும் இந்த வழிமுறைகளை வெளிப்படுத்தலாம் எனவே இதில் ஏதேனும் ஒன்றில் நடத்தை குறிப்பிடப்படலாம் ஆனால் நடத்தை விவரக்குறிப்பில் எப்படி செய்வது என்று சரியாகக் குறிப்பிடவில்லை ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது ஆனால் அதை எப்படி உணர வேண்டும் என்பதை சரியாக தெரிவிக்கவில்லை இப்போது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் எங்களிடம் ஒரு n பிட் சேர்ப்பான் இருப்பதாகக் கூறுவோம் இது n 1 பிட் சேர்பானை அடுக்கி உருவாக்குவதன் மூலம் உருவாக்குகிறோம் எனவே இதை எப்படி செய்வது என்று முதலில் பார்ப்போம் எங்களிடம் ஒரு முழு சேர்ப்பான் இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு முழு சேர்ப்பான் எவ்வாறு செயல்படுகிறது முழு சேர்ப்பானுக்கு 3 உள்ளீடுகள் உள்ளன 2 உள்ளீடுகள் A மற்றும் B 2 பிட்கள் மற்றும் C இல் ஒரு கேரி இருக்கலாம் மற்றும் சில வெளியீடுகள் எடுத்துச் செல்கின்றன ட்ரிபிள் கேரி ஆடர் என்று அழைக்கப்படும் 4 பிட் சேர்பானை வடிவமைக்க விரும்பினால் இதுபோன்ற 4 முழு சேர்ப்பான் பயன்படுத்தி ஒரு சங்கிலியில் அவற்றை அடுக்க வேண்டும் இது குறைந்த முக்கியத்துவம் உள்ள பிட் என்று வைத்துக்கொள்வதைப் போன்ற இது மிக முக்கியமான பிட் மற்றும் இவை 4 முழு சேர்ப்பான் இந்த பக்கத்திலிருந்து இந்த தொகையை வெளியீடாக பெறலாம் குறைந்த குறிப்பிடத்தக்க தொகை பின்னர் S1 S2 பின்னர் S3 ஆகும் இப்போது கேரி அவுட்கள் இந்த CY0 லிருந்து எடுத்துச் செல்லுதல் அடுத்த கட்டத்தின் கேரி இன் செல்கிறது இதேபோல் CY1 C2 க்கு செல்கிறது CY2 C3 க்கு செல்கிறது இறுதியாக CY3 வெளிவருகிறது அது உங்கள் இறுதி சேர்க்கையிலிருந்து செயல்படுத்தப்படும் 4 பிட் சேர்பான் ட்ரிபிள் கேரி ஆடர் என்று அழைக்கப்படும் ஏனெனில் கேரி வெளியே வருவதற்கு முன்பு பல்வேறு நிலைகளில் சிற்றலை ஏற்படக்கூடும் எனவே இது நடத்தை என்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு கட்டமைப்பு நிலை விளக்கமாகும் அங்கு அடிப்படை கட்டிடத் தொகுதியில் முழு சேர்பானை பயன்படுத்தி அவற்றை ஒன்றோடொன்று இணைத்து இந்த ஸ்லைடிலும் பார்க்கலாம் இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே இங்கே காட்டப்பட்ட 2 விளக்கம் முழு சேர்ப்பான்களின் செயல்பாட்டு விளக்கங்கள் ஆகும் எனவே முழு சேர்ப்பானாக இருக்கும்போதெல்லாம் தொகையை இந்த பூலியன் சமன்பாடு அல்லது A XOR B XOR C என வரையறுக்கலாம் மேலும் கேரி A B OR A C OR B C என வரையறுக்கப்படுகிறது இவை ஒரு நடத்தை பாணியில் கூட்டுத்தொகை மற்றும் செயல்படுத்தலுக்கான வெளிப்பாடுகள் இப்போது இது ஒரு வன்பொருள் விளக்க மொழியைப் பயன்படுத்தி ஒரு சுற்று தொகுதியின் விவரக்குறிப்பின் முதல் தோற்றம் என்று நீங்கள் காண்கிறீர்கள் இது வெரிலாக் ஒரு வெரிலாக் நிரல் ஆகும் கேரி செயல்பாடு என்பது A B OR A C OR B எனவே கேரிக்கு ஒரு தொகுதி இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த சிண்டாக்ஸ் c க்கு மிகவும் ஒத்ததாக இருப்பதை பார்க்கலாம் இங்கு வரையறுக்கும் ஒரு செயல்பாட்டைப் போல ஒரு முக்கிய தொகுதிடன் தொடங்குவோம் பின்னர் தொகுதியின் பெயர் மற்றும் அளவுருக்கள் பற்றி பார்ப்போம் முழு சேர்பார்ப்பானுக்கு 2 உள்ளீடுகள் இருக்கும் ab மற்றும் c உள்ளீட்டு மாறிகள் மற்றும் வெளியீட்டு மாறிகளையும் குறிப்பிடுகிறேன் இது OR a AND b OR b AND c OR c AND d குறிப்பிட்டுள்ளேன் எனவே இது கட்டமைப்பைப் போலவே சிறந்தது கேட்ஸ் பற்றி குறிப்பிட்டுள்ளேன் அதை ஏன் நடத்தை விளக்கம் என்று அழைக்கிறோம் காரணத்தை குறிப்பிடுகிறேன் எனவே இது இறுதியாக எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்று இப்போது தெரியாது இது 3 அண்ட் கேட்டுகளாக செயல்படுத்தப்படலாம் 3 தயாரிப்பு விதிமுறைகளை OR ஆல் செயல்படுத்தலாம் அல்லது நாண்ட் கேட்ஸ் பயன்படுத்தி மட்டுமே செயல்படுத்த முடியும் இரண்டும் சமம் இந்த இரண்டு வடிவமைப்புகளும் சமமானவை எனவே இறுதியாக வடிவமைப்பில் நுழைவாயில்களில் தொகுப்பு உங்கள் கேட் கருவியைப் பொறுத்தது இது உங்கள் விவரக்குறிப்பை இறுதி வாயில் நிலை வலையில் மாற்றும் எனவே இது நடத்தை நிலை விளக்கம் எனலாம் ஒரு கட்டமைப்பு நிலை அல்ல ஏனெனில் இங்கு சரியான வாயில் வகைகளைக் குறிப்பிடவில்லை பூலியன் சமன்பாட்டைக் குறிப்பிட்டுள்ளேன் a b OR b c OR c இதேபோல் இது நடத்தை குறிப்பிடுவதற்கான மற்றொரு வழி இங்கே நான் உண்மை அட்டவணையை குறிப்பிட முடியும் எனவே இங்கே கேரி உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கான அதே விவரக்குறிப்பைக் குறிப்பிடுகிறேன் உள்ளீடுகள் முதலில் வரும் பின்னர் வெளியீடு வரும் எனவே அட்டவணை மற்றும் n அட்டவணை கட்டுமானம் உள்ளது உள்ளீடுகளை தந்தால் பின்னர் அதே வெளியீடு எதிர்பார்க்கப்படும் சில உள்ளீடுகள் டோன்ட் கேர்dont care என்றால் ஒரு கேள்வியை வைக்க முடியும் a மற்றும் b ஆனது 1 மற்றும் 1 எனில் c ஐப் பொருட்படுத்தாமல் கேரி 1 ஆக இருக்கும் இதேபோல் b மற்றும் c ஆனது 0 மற்றும் 0 ஆக இருந்தால் a ஐ பொருட்படுத்தாமல் கேரி 0 ஆக இருக்கும் எனவே இங்கே உண்மை அட்டவணையை இந்த வழியில் சுருக்கலாம் எனவே கேரி செயல்பாட்டை ஒரு நடத்தை பாணியில் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வழி இதுவாகும் இப்போது கட்டமைப்பு பிரதிநிதித்துவத்திற்கு செல்வோம் எனவே கட்டமைப்பு பிரதிநிதித்துவம் அடிப்படையில் சில தொகுதிகள் மற்றும் கூறுகள் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதைக் கூறுகிறது இங்கு 2 சுற்றுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை கட்டமைப்பு விளக்கங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இங்கே 3 அண்ட் கேட்ஸ் மற்றும் 1 ஆர் கேட் அவை ஒன்றோடொன்று இணைந்திருப்பதைக் காணலாம் இங்கே 4 நான்ட் கேட்ஸ் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதைக் காணலாம் இவை கட்டமைப்பு விளக்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் இப்போது இதுபோன்ற ஒரு கட்டமைப்பு விளக்கம் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் தொகுதிகள் அல்லது கூறுகளின் பட்டியல் அவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இது சில நேரங்களில் நெட்லிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு நெட்லிஸ்ட்டை கேட் லெவல் டிரான்சிஸ்டர் லெவல் உயர் லெவல் போன்ற பல்வேறு நிலைகளில் குறிப்பிடலாம் எனவே நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இந்த கட்டமைப்பு மட்டத்தில் பல்வேறு நிலைகளின் சுருக்கங்கள் இருக்கக்கூடும் மிக உயர்ந்த அளவிலான தொகுதி இருக்க முடியும் இங்கே எனக்கு 4 முழு சேர்ப்பான் இருந்தன அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டன எனவே இது முழு சேர்ப்பவர்களின் நெட்லிஸ்ட் இது செயல்பாட்டு அல்லது தொகுதி மட்டத்தில் உள்ளது அங்கு முழு சேர்ப்பான் தொகுதி பின்னர் நான் கேட் மட்டத்தை வைத்திருக்க முடியும் எனவே கேட் மட்டத்தில் ஒரு கேட் மற்றும் ஒன்றோடொன்று இணைந்த இணைப்புகளை இங்கே வரைபடங்களில் காணலாம் இதேபோல் சுவிட்ச் நிலை வைத்திருக்க முடியும் சுவிட்ச் நிலை என்றால் டிரான்சிஸ்டர் நிலை எனவே ஒவ்வொரு வாயிலையும் ஒரு டிரான்சிஸ்டராக மாற்றலாம் மற்றும் சுற்று நிலை என்பது மேலும் மேம்படுத்தப்பட்ட நிலை அதாவது உங்களிடம் டிரான்சிஸ்டர்கள் மட்டுமல்ல சிலவற்றை நீங்கள் பதிவுசெய்யும் மின்தேக்கிகள் போன்ற ஒட்டுண்ணி கூறுகளையும் பார்க்கலாம் எனவே உங்களிடம் டிரான்சிஸ்டர்கள் பதிவேடுகள் மின்தேக்கிகள் அடங்கிய ஒரு சுற்று உள்ளது இது பொதுவாக வடிவமைப்பின் சுற்று நிலை பார்வை என்று அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் தொகுதி மட்டத்தை சுற்று நிலைக்கு நகர்த்தும்போது நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மேலும் விவரங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை பெறலாம் மேலும் விரிவான செயல்பாட்டையும் வடிவமைப்பு அல்லது நடத்தை பற்றிய தெளிவான துல்லியமான பிரதிநிதித்துவம் பெறுகிறோம் எனவே மீண்டும் 4 பிட் சேர்பானுக்கு வருவோம் எனவே இந்த கட்டமைப்பு விளக்கத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்கியுள்ளோம் என்பதற்கான படிநிலை விளக்கம் இது 4 பிட் சேர்ப்பான் 4 ஐச் சேர்ப்போம் 4 முழு சேர்ப்பான் பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கிய 4 பிட் சேர்ப்பான் இவை 4 பிட் சேர்ப்பான் மற்றும் முழு சேர்க்கை ஒவ்வொன்றும் ஒரு கேரி தொகுதி மற்றும் ஒரு தொகை தொகுதி மூலம் செயல்படுத்தப்படலாம் இரண்டாவது முழு வரிசையையும் ஒரு கேரி தொகுதி மற்றும் ஒரு தொகை தொகுதி மற்றும் பலவற்றால் செயல்படுத்தலாம் எனவே கேரி தொகுதி இந்த 3 அண்ட் கேட்ஸ் மற்றும் ஆர் கேட்ஸ் மற்றும் இது போன்ற செயல்பாட்டைக் கொண்ட ஒரு OR வாயில் போன்றவற்றை செயல்படுத்த முடியும் என்பதை நான் முன்பே பார்த்திருக்கிறேன் இதேபோல் இந்த தொகையை A XOR B XOR C ஆக செயல்படுத்தலாம் எனவே வெரிலாக் போன்ற சில விளக்க மொழியைப் பயன்படுத்தி இந்த 4 பிட் சேர்ப்பான் கட்டமைப்பு விளக்கத்தை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை இப்போது பார்ப்போம் 4 பிட் சேர்ப்பான் பற்றிய உயர் மட்ட விளக்கத்தைப் பார்ப்போம் எனவே மிக உயர்ந்த மட்டத்தில் சேர்ப்பான் எதை குறிக்கிறது நீங்கள் சம் கேரி அவுட் கேரி இன் மற்றும் 2 உள்ளீடுகள் X மற்றும் Y உங்கள் கூட்டு உள்ளீடுகள் X மற்றும் Y அனைத்தும் வரிசை குறியீட்டின் அடிப்படையில் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 பிட் எண்கள் 3 கலோன் 0 என்றால் X மற்றும் 2 வரிசைகள் இதன் குறியீட்டு மதிப்புகள் 0 முதல் 3 வரை செல்லலாம் இதேபோல் s ஒரு வரிசையாகும் ஆனால் உள்ளீடு cy in மற்றும் வெளியீடு cy4 ஆகியவை ஒற்றை பிட் ஆகும் மேலும் இந்த முழு சேர்பானை மீண்டும் பார்த்தால் இடைநிலை இணைப்புகள் முழு சேர்ப்பான் இடையே 3 இடைநிலை இணைப்புகள் இருந்தன எனவே இந்த முழு சேர்க்கைகள் இடைநிலை இணைப்புகளை நாம் சில கம்பிகளை வரையறுக்க முடியும் மேலும் முழு சேர்ப்பான் களின் 4 நகல்களை நாங்கள் உடனடிப்படுத்துகிறோம் அதன் விளக்கம் இங்கே இருக்கும் ஒரு முழு சேர்க்கையாளரைக் குறிக்கிறது இது ஒரு முழு சேர்ப்பான் ஆகும் அங்கு நீங்கள் a b மற்றும் cy in உள்ளீடு களாக கொண்டு கூட்டினால் ஒரு தொகை சம் மாடியுள் ஆகவும் மற்றொன்று கேரி மாடியுள் ஆகவும் கிடைக்கிறது இந்த தொகை தொகுதி வெளியீடு ஆகும் இவை உள்ளீடுகள் சுமை தொகுதி cy out என்பது வெளியீடு a b cy in உள்ளீடுகளாகும் எனவே இதுபோன்ற 4 கூடுதல் தொகுதிக்கூறுகளை சேர்த்துக் கொள்கிறோம் மேலும் நீங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் இணைப்பிற்கான மாரிகளுக்கு சரியான பெயர்களைக் கொடுப்பதன் மூலம் இந்த B3 cy out 2 இன் உங்கள் வெளியீடு B2 இன் இந்த cy out 2 இன் உள்ளீடாக இருக்கும் இதேபோல் இந்த இணைப்பிற்கு பெயர்களை சரியான முறையில் கொடுத்து நீங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே இந்த வரைபடத்தை மீண்டும் பார்க்க முடியும் ஒரு கட்டத்தின் வெளியீடு மற்றொன்றின் உள்ளீட்டில் வருகிறது எனவே இதே வழியில் இங்கே நீங்கள் மாறியை இன்னும் முழுமையான விளக்கமாகக் குறிப்பிட முடியாது ஏனென்றால் தொகை மற்றும் சுமையை வரையறுக்கவில்லை 4 பிட் சேர் பானை உருவாக்க 4 முறை சேர்பானை பயன்படுத்துவதை வரையறுத்துள்ளோம் ஆனால் இப்போது இவை கூட்டுத்தொகையாகும் தொகை வாயில்களின் அடிப்படையில் கேரி வரையறுத்துள்ளதை இங்கே காண்கிறீர்கள் நாங்கள் தர்க்க வெளிப்பாட்டை இனி பயன்படுத்தவில்லை ab OR bc OR ca 3 AND வாயில்கள் மற்றும் ஒரு OR வாயில்கள் உள்ளன என்று நாங்கள் கூறியுள்ளோம் மற்றும் t1 a b என்றால் ab என்பது உள்ளீடுகள் t1 என்பது வெளியீடு இரண்டாவது a c என்பது உள்ளீடுகள் t2 என்பது இங்கே வெளியீடு b c உள்ளீடு t3 வெளியீடு மற்றும் இறுதி OR வாயில் t1 t2 t3 ஆகியவை உள்ளீடுகள் மற்றும் cy out வெளியீடு ஆகும் எனவே இது ஒரு தூய்மையான கட்டமைப்பு விளக்கமாகும் ஏனென்றால் பயன்படுத்த வேண்டிய சரியான வாயில்கள் மற்றும் அவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிடுகிறோம் இதேபோல் இந்தத் தொகை 2 exclusive OR வாயில்கள் கொடுக்கும் முதலில் வெளியீடு t ஐ உருவாக்குகிறது இரண்டாவதாக t மற்றும் c இன் XOR தொகையை உருவாக்குகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டு உண்மையில் ஒரு முழு சேர்ப்பான் இன் கட்டமைப்பு விளக்கத்தை கேட் மட்டத்திற்கு எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைக் காணலாம் நடத்தை 4 பிட் சேர்ப்பான் விளக்கத்திலிருந்து கேட் நிலை வரை உண்மையான கேட் அளவுகள் கட்டமைப்பு விளக்கத்தைக் கொண்டிருக்கலாம் இப்போது மிகக் குறைந்த மட்டத்தில் தொடர்ந்தால் நீங்கள் இயல் பிரதிநிதித்துவத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே இயற்பியல் விவரக்குறிப்பில் சில செவ்வகங்களின் தொகுப்பாக தளவமைப்பைக் குறிப்பிடுவதற்கு மிகக் குறைந்த மட்டத்தில் அந்த உதாரணத்தில் முன்பு காட்டியபடி செவ்வகங்கள் பல்வேறு அடுக்குகளில் இருக்கலாம் இது ஒரு உலோக அடுக்கில் இருக்கலாம் அலுமினியம் இது பரவல் அடுக்கு பாலிசிலிகான் அடுக்கு பல்வேறு புனையமைப்பு அடுக்குகள் இருக்கலாம் எனவே இந்த அடுக்கின் சரியான வடிவவியலையும் அது எந்த அடுக்கில் சேர்ந்தது என்பதையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் இது உங்கள் இயல் விளக்கத்தை உள்ளடக்கியது அதில் இருந்து நீங்கள் கற்பனை மாஸ்க்கை உருவாக்க முடியும் மேலும் அந்த மாஸ்க்கை பயன்படுத்தி உங்கள் சிப்பைத் தயாரிக்க நீங்கள் ஃபேபிரிகேட் செய்யலாம் இது ஒரு முழுமையான விளக்கம் அல்ல இது பிரதிநிதித்துவம் இது ஒரு பகுதி விளக்கம் மட்டுமே இயல் பிரதிநிதித்துவத்திற்கான வெரிலாக் விளக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை உங்களுக்குச் சொல்கிறது அலுமினிய அடுக்கில் இருக்கும் சிக்னல் x0 ஐ சுமந்து செல்லும் போர்ட் என்று அழைக்கப்படும் சில வழியை இங்கே குறிப்பிடலாம் அதன் அகலம் 1 அதன் தோற்றம் இந்த ஒருங்கிணைப்பில் உள்ளது எனவே இந்த வழியில் நீங்கள் போர்டுகள் பெட்டிகள் கோடுகள் ஆகியவற்றிற்கான சில பழமையானவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் அங்கு எந்த அடுக்கு இயங்குகிறது என்பதை நீங்கள் சரியாகக் குறிப்பிடலாம் அது ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறது அதன் அளவு என்ன எனவே இந்த வழியில் நீங்கள் இறுதி தளவமைப்பையும் உருவாக்கலாம் இது சிப் தயாரிப்பதற்கு இறுதியாக பயன்படுத்தப்படும் எனவே ஒரு நல்ல கருத்தை பெற்று விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் இறுதி வரைபட வடிவமைப்பு டிஜிட்டல் ஐசி வடிவமைப்பு ஓட்டம் மீண்டும் பார்ப்போம் செயலாக்க வடிவமைப்பு நுழைவு தர்க்க தொகுப்பு பகிர்வு ப்ளோர் பிளானிங் பிளேஸ்மெண்ட் ரூட்டிங் ஆகியவற்றின் பல்வேறு படிகள் உள்ளன இவை அடுத்த விரிவுரைகளில் நாம் விவாதிக்கப் போகிறோம் இந்த முழு வடிவமைப்பு செயல்முறையையும் பரவலாக 2 பகுதிகளாகப் பிரிக்கலாம் முதல் சில படிகள் ஃபிரண்ட் எண்ட் அல்லது தருக்க வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த சில படிகள் இயல் வடிவமைப்பு அல்லது பேக் எண்ட் CAD என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இயல் வடிவமைப்பு அம்சங்களைப் பற்றி அதிக அக்கறை கொண்டுள்ளோம் எனவே எங்களிடம் ஏற்கனவே ஒரு சுற்று நிகர பட்டியல் உள்ளது என்று கருதுகிறோம் மேலும் அங்கிருந்து ப்ளோர் பிளானிங் பிளேஸ்மெண்ட் ரூட்டிங் மற்றும் பிற பகுப்பாய்வு படிகளில் ஒவ்வொரு கட்டத்திலும் உருவகப்படுத்துதலை மேற்கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களையும் பின்னர் விவாதிப்போம் எனவே உங்கள் தளவமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பு அல்லது உங்கள் தளவமைப்பு முடிந்தபின் இந்த உருவகப்படுத்துதலை மேற்கொள்ளலாம் மேலும் நீங்கள் இந்த சுற்றுவட்டத்தைப் பிரித்தெடுக்கலாம் மற்றும் பிந்தைய தளவமைப்பு உருவகப்படுத்துதல் என்று அழைக்கப்படும் ஒன்றை நீங்கள் செய்யலாம் இது நிச்சயமாக மிகவும் துல்லியமாக இருக்கும் எனவே தோராயமாக விஷயங்கள் இவ்வாறு செயல்படுகின்றன எனவே இந்த இரண்டாவது சொற்பொழிவின் முடிவிற்கு நாங்கள் வருகிறோம் எனவே அடுத்த சில சொற்பொழிவுகளிலும் இந்த விவாதத்தை தொடரலாம்